மாணவர்களை வரவேற்கிறோம் எனவே நாம் விக்டோரியா கைட் நிறுவனத்திற்கான ரொக்க திட்ட பட்டியலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் முந்தைய வகுப்பில் நான் இந்த பட்ஜெட்டின் பெரும்பகுதியை வருமான அறிக்கை உட்பட முடித்தேன் இப்போது இந்த வகுப்பில் நாம் பட்ஜெட் இருப்புநிலை குறிப்பு தயார் செய்து எந்தவொரு நிறுவனத்தின் இருப்புநிலைகுறிப்பு தயாரிப்பிற்கும் தேவைப்படும் அல்லது முக்கியமான பிற கருத்துக்கள் சிலவற்றை விவாதிப்போம் இது காலாண்டு இருப்புநிலை குறிப்பு அல்லது அதன் வருடாந்திர இருப்புநிலையாக இருக்கலாம் அதை நாம் விரிவாக விவாதிக்க வேண்டும் எனவே இந்த விக்டோரியா கைட் நிறுவனத்திற்கான காலாண்டுக்கான இருப்புநிலைக குறிப்பை இப்போது தயார் செய்வோம் எனவே மீண்டும் அதை நான் எழுதுகிறேன் நான் T வடிவத்தில் இல்லாத செங்குத்து வடிவத்தில் வருமான அறிக்கையைத் தயாரித்ததால் குறிப்பிட்ட வடிவத்தில் அதைத் தயாரிக்கிறேன் அதேபோல் நான் இப்போது இருப்புநிலை குறிப்பு செங்குத்து வடிவத்திலும் தயார் செய்கிறேன் எனவே இது பட்ஜெட் செய்யப்பட்ட இருப்புநிலை குறிப்பு விக்டோரியா கைட் நிறுவனத்தின் வி சியின் இருப்புநிலை குறிப்பு காலாண்டின் முடிவில் உள்ளது எனவே இது காலாண்டின் முடிவில் விக்டோரியா கைட் நிறுவனத்தின் பட்ஜெட் இருப்புநிலை குறிப்பு ஆகும் எனவே இந்த இருப்புநிலைகுறிப்பு இப்போது தயாரிக்கப் போகிறோம் செங்குத்து வடிவத்தில் நான் சொன்னது போலவே இதுவும் உள்ளது எனவே இருப்புநிலை குறிப்பிற்கு இரண்டு பக்கங்களும் உள்ளன ஒன்று பொறுப்புகள் மற்றும் மூலதனம் மற்றும் மற்றொன்று சொத்து என்று நாம் முதல் வழக்கில் விவாதித்தோம் மேலும் நாள் முடிவில் அல்லது காலாண்டின் இறுதியில் அல்லது ஆண்டின் இறுதியில் இரு பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்பு பற்றி பேசினால் இரண்டு அறிக்கைகளுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு வருமான அறிக்கை அல்லது இலாப நட்டக் கணக்கு நிறுவனத்தின் உண்மையான அல்லது பட்ஜெட் செய்யப்பட்ட லாபத்தை அறிய உதவுகிறது ஒருவேளை அது ஒரு காலாண்டு அது ஒரு மாதம் இது ஒரு வாரம் அல்லது அது ஒரு வருடம் ஆகா இருக்கலாம் அதற்கு ஒரு முழு அதிகபட்ச காலம் ஒரு வருடமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு வருடம் அல்லது 12 மாத காலப்பகுதியாக இருக்கலாம் ஆகவேவருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்பு இந்த அறிக்கைகளைத் தயாரிப்பதற்கான அதிகபட்ச காலகட்டமாக 12 மாதங்கள் இருக்க வேண்டும் எனவே வருடாந்திர வருமான அறிக்கை மற்றும் வருடாந்திர இருப்புநிலை குறிப்பு என்று ஆண்டு அறிக்கைகளை நாம் தயார் செய்கிறோம் எனவே அந்த வழக்கில் வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்புக்கு இடையிலான வேறுபாடு வருமான அறிக்கை அல்லது இலாப நட்ட கணக்கு 12 மாத காலத்திற்கு வணிகத்தின் லாபம் அல்லது நட்டம் அடிப்படையில் நிகர முடிவுகளை அறிய உதவுகிறது நான் பேசும் பொழுது கூறினேன் நாம் ஒரு முழு ஆண்டுஅதாவது 12 மாத காலத்திற்கு வணிகத்தை செய்தோம் ஆனால் இந்த வழக்கில் நாம் காலாண்டு முடிவுகளைப் பற்றி பேசுகிறோம் எனவே நிறுவனத்தின் செயல்திறன் என்ன நம்மிடம் உள்ள விற்பனை விற்பனைச் செலவு வேறு சில இயக்கச் செலவுகள் இவை அனைத்தையும் சரிசெய்த பிறகு நம்மிடம் நிகர வருமானம் அல்லது இழப்பு அல்லது லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு என்பதைக் கண்டறிய முடிந்தது ஆகவே நாம் உபரி வைத்திருக்கிறோம் அல்லது பற்றாக்குறையை அனுபவித்து வருகிறோம் அந்த சமயத்தில் வருமான அறிக்கை லாபம் அல்லது இழப்பின் நிலை அல்லது நிகர வருமானம் அல்லது நிகர இழப்பு என்பது வணிகத்தால் சம்பாதிக்கப்பட்ட அல்லது வணிகத்தால் ஏற்பட்ட வணிகத்தை அறிய உதவுகிறது இந்த காலாண்டின் முடிவு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாதங்களுக்கான காலாண்டின் முடிவு நீங்கள் மொத்தம் 4 காலாண்டு முடிவுகளுடன் தொகுக்கும்போது 12 மாத காலத்திற்கு அல்லது ஒரு முழு வருடத்திற்கான செயல்பாட்டு வணிகத்தின் முடிவுகளைக் காணலாம் அதனால்தான் முந்தையதை நீங்கள் பார்த்தால் நான் இங்கு எழுதிய வருமான அறிக்கையின் தலைப்பு காலாண்டிற்கான வி சியின் வருமான வரவுசெலவுத் திட்ட அறிக்கை என குறிக்கப்படுகிறது ஆனால் லாபம் என்பது 16367 டாலர்கள் இது நிகர முடிவு மற்றும் காலாண்டின் இறுதியில் நிகர வருமானம் என்பதைக் கண்டறிந்தோம் இது மூன்று மாத காலத்திற்கான நிகர முடிவு ஆகும் ஆனால் இருப்புநிலை பற்றி நாம் பார்க்கும்போதுகாலாண்டின் முடிவில் வி சியின் பட்ஜெட் செய்யப்பட்ட இருப்புநிலை குறிப்பு என்று தலைப்பை இங்கே எழுதுகிறேன் எனவே இதன் பொருள் இருப்புநிலை என்பது ஒரு வாரமாக இருந்தாலும் அது ஒரு மாதமாக இருந்தாலும் அது ஒரு காலாண்டு அல்லது ஒரு வருடமாக இருந்தாலும் அந்தக் காலத்தின் கடைசி நாளுக்கு மட்டுமே வணிகத்தின் நிதி நிலையை சித்தரிக்கிறது ஒரு நாளுக்கு மட்டுமே இந்த காலாண்டின் கடைசி தேதி மார்ச் 31 ஆகும் எனவே 30 ஆம் தேதி மார்ச் இருப்புநிலை நிலை சமநிலையற்றதாக இருக்கலாம் அல்லது மார்ச் 1 இல் மீண்டும் கடன்கள் மற்றும் சொத்துக்கள் பொருந்தாமல் இருக்கலாம் ஆனால் காலாண்டின் கடைசி தேதியில் காலாண்டின் கடைசி தேதியில் நீங்கள் காலாண்டு இருப்புநிலை குறிப்பை தயாரிக்கிறீர்கள் என்றால் இருப்புநிலை இருப்புநிலை இதனை சமநிலைப்படுத்த வேண்டும் இதேபோல் ஆண்டின் இறுதியில் 31 ஆக இருந்தால் ஆண்டின் கடைசி நாளில் அதைக் காட்ட வேண்டும் அது 31 மார்ச் ஆக இருந்தால் அல்லது டிசம்பர் அல்லது வேறு எந்த வருடமும் அல்லது ஆண்டின் கடைசி நாளில் 12 மாத காலத்தின் முடிவில் அல்லது 12 மாத இயக்க காலத்தின் கடைசி நாளான இருப்புநிலை இருப்புநிலை இருப்பு நிலையில் இருக்க வேண்டும் அனைத்து சொத்துகளும் பொறுப்புகள் மற்றும் மூலதனத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அல்லது பொறுப்புகள் மற்றும் மூலதனம் சொத்துக்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இருப்புநிலை என்பது வணிகத்தின் நிதி நிலை குறித்த ஒரு படத்தை மட்டுமே சித்தரிக்கிறது அது அந்த ஆண்டின் கடைசி நாளாகும் அதற்காக இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கப்படுகிறது அதேசமயம் இலாப நட்டக் கணக்கு அல்லது வருமான அறிக்கை அந்த வருமான அறிக்கை தயாரிக்கப்படும் அந்தக் காலத்திற்கு நிறுவனத்தின் லாபம் அல்லது நிறுவனத்தின் நட்டம் பற்றிய ஒரு படத்தை சித்தரிக்கிறது எனவே தலைப்புகளில் அடிப்படை வேறுபாடு உள்ளது ஒன்று காலத்திற்கானது மற்றொன்று இருப்புநிலை என்பது காலாண்டில் மாதம் வாரம் அல்லது ஆண்டு என காலத்தின் கடைசி நாளில் அல்லது அதன் முடிவில் உள்ளது எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை வேறுபாடு இதுதான் இப்போது இந்த இருப்புநிலைகளை நாம் எந்த வகையிலும் தயாரிக்கலாம் நீங்கள் பொறுப்புகள் அல்லது மூலதனத்தை மேலே வைக்கலாம் பின்னர் நீங்கள் சொத்துக்களை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் வித்தியாசத்தைக் கண்டுபிடிக்கலாம் அல்லது ஏதேனும் வித்தியாசம் பொதுவாக இருந்தால் எந்த வித்தியாசமும் இல்லை இருப்புநிலை இரு தரப்பு சொத்துக்களும் பொறுப்புகள் மற்றும் மூலதனத்திற்கு சமம் எனவே இது இருப்புநிலை குறிப்பு என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இரு பக்கங்களும் சமநிலையாக உள்ளது இரு கூறுகளும் சமநிலையானவை சொத்துக்கள் கடன்கள் மற்றும் மூலதனத்திற்கு சமம் எனவே நீங்கள் மேலே உள்ள கடன்கள் மற்றும் மூலதனமாக இருக்கலாம் அல்லது மேலே உள்ள சொத்துகளாக இருக்கலாம் பின்னர் இரண்டாவது அதற்குப் பிறகு வரும் எனவே நீங்கள் அனைத்து சொத்துகளையும் மொத்தமாக வைத்திருக்கும்போது மொத்த கடன்கள் மற்றும் மூலதனத்தின் மொத்த தொகை இரண்டையும் குறிக்கும் நிலுவைகள் ஒன்றிற்கொன்று சமமாக இருக்க வேண்டும் அவை ஒன்றிற்கொன்று சமமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட காலத்தின் கடைசி நாளில் வணிகத்தின் நிதி நிலை சமநிலையில் உள்ளது என்று நாம் கூறலாம் எனவே மேலே உள்ள சொத்துக்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த தாள் இருப்புநிலை ஆகியவற்றைத் தயாரிக்கத் தொடங்குகிறேன் எனவே சொத்துக்களை இங்கே வைப்போம் இங்கேயே சொத்துக்கள் உள்ளன நிரந்தரத்தின் வரிசையில் அல்லது பணப்புழக்கத்தின் வரிசையில் என இரண்டு வரிசைகளில் இதை இப்போது தயாரிக்கலாம் நாம் அதைப் பற்றி பார்க்கும்போது நிரந்தர ஒழுங்கு என்றால் நீங்கள் மேலே உள்ள சொத்துக்களை எடுத்துக் கொண்டால் நாம் நீண்ட கால சொத்துக்களை நிலையான சொத்துக்களை மேலே எடுத்துக்கொள்வோம் பின்னர் சொத்துக்களின் பணப்புழக்கத்தையும் தற்போதைய சொத்துக்களையும் குறைப்போம் இறுதியில் ரொக்கம் ஆகும் இல்லையா பெரும்பாலான ரொக்கமாகக் கூடிய சொத்துக்களை விட பணப்புழக்க வரிசையில் நீங்கள் தயாரிக்கிறீர்கள் என்றால் சொத்துக்களுக்குப் பிறகு அல்லது சொத்துக்கள் நெடுவரிசையில் உள்ள முதல் உருப்படி உடனடியாக ரொக்கம் மேலே வரும் மற்றும் நிரந்தர சொத்துக்கள் அல்லது நீண்ட கால சொத்துகள் இருப்புநிலைக் குறிப்பில் கடைசி உருப்படியாக இருக்கும் இதேபோல் பொறுப்புகள் விஷயத்தில் மூலதனம் மேலே வருவதை விட நிரந்தர வரிசையில் நீங்கள் தயார் செய்கிறீர்கள் என்றால் அதாவது ஈக்விட்டி மூலதனம் பொறுப்புகள் நெடுவரிசையின் மேல் வரும் அதைத் தொடர்ந்து கடைசி ரொக்கமாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கலாம் அல்லது முடிவில் வரும் மிகவும் தற்போதைய பொறுப்பாக இருக்கலாம் சரியா ஆனால் அது மிகவும் ரொக்கமாக்கக்கூடிய பொறுப்பை விட பணப்புழக்கம் என்று சொல்லும் வரிசையில் இருந்தால் தற்போதைய பொறுப்பு மேலே வரும் பின்னர் கடைசியாக ஒரு பங்கு மூலதனம் இறுதியில் வரும் எனவே நீங்கள் எந்த முறையை பின்பற்றினாலும் அது சரியானது அதில் எந்தப் பிரச்சினையும் இல்லை ஆனால் சொத்துக்களின் விஷயத்தில் நீங்கள் எந்த உத்தரவைப் பின்பற்றுவீர்களோ அது நிரந்தர வரிசையா அல்லது பணப்புழக்கத்தின் வரிசையா என்பது கடன்களின் விஷயத்திலும் பின்பற்றப்பட வேண்டும் எனவே இந்த இருப்புநிலைகளை நாம் தயார் செய்கிறோம் முதலில் சொத்துக்களை எடுத்து நிலையான சொத்துகளுடன் தொடங்குவதன் மூலம் அதை நிரந்தர வரிசையில் தயார் செய்கிறோம் எனவே நாம் அதைத் தயாரிக்கும்போது நிரந்தர வரிசையில் நிலையான சொத்துகளுடன் தொடங்குகிறோம் எனவே இங்கே நிலையான சொத்துக்கள் என்ன நிலையான சொத்துக்கள் எனவே இந்த இருப்புநிலை முந்தைய இருப்புநிலைகளின் இருப்பை எடுத்து தயாரிப்பீர்கள் எனவே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொத்துகள் என்ன 31டிசம்பர் 2004 இல் உள்ள சொத்துகள் இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துகள் எனவே நமக்கு வழங்கப்பட்ட இந்த சொத்துக்கள் நிலையான சொத்துக்கள் 12500 ஆகும் பின்னர் நடப்பு காலாண்டில் நிலையான சொத்துகளில் ஏதேனும் கூடுதலாக இருந்தால் நாம் மாற்றங்களுக்கு செல்ல வேண்டும் எனவே நாம் எவ்வாறு கணக்கிட்டோம் என்பதை இங்கே பார்ப்போம்நம்மிடம் நிலையான சொத்துக்களின் இருப்பு 14750 ஆக வரும் நிலையான சொத்துக்கள் மொத்த நிலையான சொத்துக்கள் நம்மிடம் 14750 ஆகும் இப்போது நான் இந்த எண்ணிக்கையை எவ்வாறு உருவாக்கினேன் நீங்கள் முந்தைய இருப்புநிலைக்கு குறிப்பிற்கு சென்றால் இந்த தொகை 12500 ஆகும் அது எப்படி 14750 ஆனது நான் உங்களுக்கு இந்த தொகை விவரங்களைக் காண்பிக்கிறேன்தொடக்க இருப்பு என்ன 12500 கூட்டல் தற்போதைய காலாண்டில் ஒரு நிலையான சொத்தை சேர்த்துள்ளோம் அது அங்கமாக உள்ளது மற்றும் பொருத்துதல் எவ்வளவு அந்த அங்கமாக இருப்பது 3000 சரியானது மற்றும் இந்த விஷயத்தில் மொத்த இருப்பு எவ்வளவு ஆனது 12500 கூட்டல் 3000 15500 கழித்தல் அதாவது நீங்கள் இங்கே எவ்வளவு கழிப்பீர்கள் தேய்மானம் எனவே 750 இன் தேய்மானம் இங்கே தேய்மானத் தொகை என்ன என்பதைக் கழிக்கிறது தேய்மானத் தொகையை 750 ஆக எடுத்துள்ளோம் இது தேய்மானம் நாம் அதைக் கழிக்க வேண்டும் எனவே இது 12500 கூட்டல் 3000 12500 மற்றும் கழித்தல் 3000 தேய்மானமாக 750 உள்ளது எனவே இறுதியாக நீங்கள் 14750 மீதமுள்ள தொகையை வைத்திருக்கிறீர்கள் அவை நிலையான சொத்துக்கள் அடுத்த சொத்து இப்போது கணக்குகள் பெறத்தக்கவை என இங்கே எடுத்துக்கொள்வோம் பெறத்தக்க கணக்குகள் A R கணக்குகள் பெறத்தக்கவை எங்கிருந்து வரும் கணக்குகள் பெறத்தக்கவை என்பது நிறுவனத்தால் இன்னும் சேகரிக்கப்பட வேண்டிய விற்பனையாகும் எனவே இந்த நிலையான சொத்துகளுக்குப் பிறகு நிலுவை கணக்கிட்ட பிறகு நிலையான சொத்துகள் 14750 ஆகும் அடுத்த சொத்து இப்போது நிலையான சொத்துக்கள்முடிந்துவிட்டதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் நம்மிடம் வேறு நிலையான சொத்து எதுவும் இல்லை நமக்கு வழங்கப்பட்ட மொத்த தொகை 14750 ஆகும் இது 12500 மற்றும் 3000 ஆகும் இது நடப்பு காலாண்டில் கழித்தல் 750 இல் நாம் பெற்றுள்ள தேய்மானம் எனவே நிலையான சொத்தின் இறுதி இருப்பு 14750 ஆகும் இப்போது நாம் தற்போதைய சொத்துகளுக்கு செல்வோம் தற்போதைய சொத்துக்கள் முதலில் நான் எடுத்துக்கொள்வது கணக்குகள் பெறத்தக்கவை எனவே பெறத்தக்க கணக்குகள் நாம் கணக்கிட வேண்டும் நீங்கள் இப்போது வழக்கைப் பார்க்கவும் நடப்பு மாதத்தில் விற்பனையின் 60 சதவிகிதம் அடுத்த மாதத்தில் 30 சதவிகிதம் மற்றும் அடுத்த மாதத்தில் 10 சதவிகிதம் வசூல் என்று ஒரு நிபந்தனை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே விற்பனை மாதத்தில் 60 சதவீதம் பெறப்படுகிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் மீதமுள்ள 40 சதவீதம் அடுத்த 2 மாதங்களில் 30 சதவீதம் மற்றும் அடுத்த மாதம் 10 சதவீத விகிதத்தில் வரும் எனவே இந்த வழக்கில் இப்போது நாம் பெறத்தக்கவைகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் கணக்குகள் பெறத்தக்க எண்ணிக்கை இங்கே 22700 ஆகும் இது எப்படி 22700 பிப்ரவரி விற்பனை 10 சதவிகிதம் மட்டுமே சேகரிக்கப்பட உள்ளது எனவே இந்த எண்ணிக்கை வரும் நிலையில் இது எவ்வாறு செயல்படுகிறது பிப்ரவரி விற்பனை என்ன 75000 ஆக இருக்க வேண்டும் அதில் 10 சதவிகிதத்தை நாம் எடுக்க வேண்டும் நாம் மார்ச் மாதத்திற்கு என்று 75000 கூட்டல் 10 சதவிகிதம் என்று எடுத்துள்ளோம் மார்ச் மாதத்திற்கான கணக்கு பெறத்தக்கவைகள் மார்ச் மாதத்திற்கு 30 சதவிகிதம் மற்றும் பிப்ரவரி மாதத்தில் 10 சதவிகிதம் ஆகும் எனவே இதன் பொருள் நாம் 40 சதவிகித வசூல் மற்றும் மொத்த விற்பனையின் 40 சதவிகித வசூல் ஆகியவற்றைக் கொண்டுள்ளோம் மார்ச் மாதத்திற்கான மொத்த விற்பனை இவை சேகரிப்பில் 40 சதவீதம் எவ்வளவு எனவே இந்த காலாண்டில் நாம் சேகரிக்க வேண்டும் அவை விற்பனை செய்யக்கூடியவை பிப்ரவரி மாதத்தில் நாம் இன்னும் சேகரிக்க வேண்டும் ஏனென்றால் பிப்ரவரி மாதத்தில் 60 சதவிகிதம் பிப்ரவரி மாதத்தில் சேகரிக்கப்படுகிறது மார்ச் மாதத்தில் 30 சதவிகிதம் சேகரிக்கப்படுகிறது மேலும் 10 சதவிகிதம் சேகரிக்கப்பட உள்ளது எனவே பிப்ரவரி மாத மொத்த விற்பனை என்ன பிப்ரவரி விற்பனை இங்கே 75000 எனவே இந்த 75000 இலிருந்து இந்த காலாண்டின் இறுதி வரை 90 சதவிகிதம் வரை நாம் சேகரித்தோம் எனவே 10 சதவிகிதம் சேகரிக்கப்பட உள்ளது எனவே 75000 இல் 10 சதவீதம் 7500 ஆகும் பின்னர் நாம் இரண்டாவது தொகையை சேகரிக்க வேண்டும் இரண்டாவது தொகை மார்ச் மாதத்திற்கானது மார்ச் மாதத்திற்கு எவ்வளவு வசூலிக்க வேண்டும் மொத்த விற்பனை 38000 மற்றும் நாம் மார்ச் மாதத்தில் மட்டுமே சேகரித்தோம் நடப்பு மாதத்தில் 60 சதவிகிதம் உள்ளது எனவே 40 சதவிகிதம் இன்னும் சேகரிக்கப்பட உள்ளது எனவே நாம் இதைச் சேர்த்தால் இந்த விகிதத்தைக் கணக்கிட்டு மொத்தமாகக் கொண்டால் 22700மீதமுள்ள கணக்குகள் பெறத்தக்கவை ஆகும் பின்னர் செலவிடப்படாத காப்பீட்டைப் பற்றி பாப்போம்செலவிடப்படாத காப்பீடு நாம் செலவிடப்படாத காப்பீட்டை எடுத்துக் கொண்டால் இந்த தொகை எவ்வளவு இந்த தொகை 1125 அதனை நான் எடுத்துக்கொள்கிறேன் செலவிடப்படாத காப்பீடு 1125 நான் இந்த தொகையை 1125 எடுத்துள்ளேன் இப்போது பழைய இருப்புநிலைப் பட்டியலைப் பாருங்கள் செலவிடப்படாத காப்பீட்டு இருப்பு எவ்வளவு 1500 சரி நாம் எவ்வளவு காப்பீட்டைப் பயன்படுத்தினோம் முந்தைய அறிக்கைக்குச் செல்லுங்கள் இந்த காலாண்டில் இந்த காலாண்டில் நாம் பயன்படுத்திய இந்த பிரீமியம் நாம் பயன்படுத்திய காப்பீடு 375 எனவே காப்பீட்டு பிரீமியம் கணக்கில் இன்னும் இருப்பு உள்ளது என்று பொருள் அந்த இருப்பு 1125 அளவிற்கு உள்ளது எனவே இந்த செலவிடப்படாத காப்பீடு இந்த உருப்படி அடிப்படையில் அழைக்கப்படுகிறது நீங்கள் அதை சம்பாதித்த வருமானம் என்று அழைக்கலாம் திரட்டப்பட்ட வருமானங்கள் ஒரு வகையான சொத்து வழிமுறைகள் திரட்டப்பட்ட வருமானங்கள் எந்த வருமானங்கள் அதை நாம் சம்பாதித்த வருமானங்கள் அல்லது முன்கூட்டியே செலுத்துதல் என்று அழைக்கலாம் இரண்டுமே சொல்வது நாம் அதை சொத்துக்கள் தற்போதைய சொத்துகள் என்று அழைக்கலாம் நாம் ஏதேனும் முன்கூட்டியே பணம் செலுத்தியிருந்தால் அதன் நன்மை அனுபவிக்கப்படவில்லை என்பதாகும் எனவே நன்மைகள் அனுபவிக்கப்படவில்லை மற்றும் நன்மைகள் உணரப்படவில்லை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது மற்றும் நன்மைகள் அடுத்த காலாண்டில் அடுத்த காலகட்டத்தில் உணரப்படும் அதுவரை ஏற்கனவே செலுத்தப்பட்ட அந்தக் கட்டணத்திற்காக ஆனால் அந்த நன்மை அந்த நிறுவனத்தால் உணரப்படவில்லை இது செலவிடப்படாத செலவு அல்லது முன்கூட்டியே செலுத்துதல் என அழைக்கப்படுகிறது அந்த முன்கூட்டியே செலுத்துதல்கள் நாம் 1500 டாலர் பிரீமியத்தை செலுத்தியுள்ளோம் ஆனால் உண்மையில் செலுத்த வேண்டிய பிரீமியம் 375 ஆகும் எனவே இதன் பொருள் 1125 க்கு முன்கூட்டியே செலுத்தப்படுகிறது மேலும் அது செலுத்தும் காலம் வரை தற்போதைய சொத்தாக கருதப்படும் இதேபோல் திரட்டப்பட்ட வருமானத்தைப் பொறுத்தவரையில் வருமானம் ஈட்டப்பட்டது ஆனால் இதுவரை நிறுவனத்தால் பெறப்படாத வருமானம் எதிர்கால காலகட்டத்தில் பெறப்படும் எனவே அந்த வருமானங்கள் பெறப்படும் வரை அவை இருப்புநிலைக் குறிப்பில் தற்போதைய சொத்தாகக் காண்பிக்கப்படும் எனவே இது முன்கூட்டியே செலுத்துதல் அல்லது திரட்டப்பட்ட வருமானம் இரண்டும் தற்போதைய சொத்துக்கள் என்று அழைக்கப்படும் ஒரே வகையைச் சேர்த்தவைகள் மற்றும் இருப்புநிலைக் குறிப்பில் காண்பிக்கப்படும் அதுவரை திரட்டப்பட்ட வருமானங்கள் சம்பாதிக்கப்படுகின்றன மற்றும் செலவிடப்படாத செலவு அல்லது முன்கூட்டியே செலவினங்களின் நன்மை நிறுவனம் உணரப்படுகிறது அல்லது அனுபவிக்கிறது அதனால்தான் செலவிடப்படாத காப்பீட்டை 1125 ஆக எடுத்துக்கொள்கிறோம் இது தற்போதைய சொத்து இங்கே இன்னும் ஒரு தற்போதைய சொத்து என்ன நிலையான சொத்துக்கள் செலவிடப்படாத காப்பீடு ஆகியவற்றை நாம் எடுத்துள்ளோம் இப்போது நாம் சரக்குகளை எடுக்க வேண்டும் சரக்கு என்றால் இறுதி சரக்கிருப்பு பொருட்களின் சரக்கு எனவே இதன் பொருள் சரக்கு சரக்கு என்றால் என்ன கொள்முதல் அறிக்கைக்கு நீங்கள் திரும்பிச் சென்றால் நாம் வைத்திருந்த பொருட்களின் சரக்குகளை நாம் வாங்கியுள்ளோம் நாம் கொள்முதல் அட்டவணைக்கு செல்வோம் விரும்பிய இறுதி சரக்கு எவ்வளவு 6000 எனவே இந்த விரும்பிய முடிவான 6000 சரக்குகளை நாம் இருப்புநிலைக் குறிப்பில் காண்பிக்க வேண்டும் எனவே இந்த தொகை 6000 என்பது மற்றொரு தற்போதைய சொத்து கடைசியாக நான் நினைக்கிறேன் இப்போது நம்மிடம் எஞ்சியிருப்பது தற்போதைய சொத்து என்று பெரும்பாலான திரவ சொத்து ரொக்கமாகும் ரொக்க இருப்பு என்ன என்பதை ரொக்கத்திட்ட பட்டியலில் திரும்பிப் பார்ப்போம் ரொக்க இறுதி இருப்பு எவ்வளவு அந்தரொக்கத்தின் இருப்பு 32992 ஆகும் எனவே இந்த 32992 ஐ இங்கே எடுத்துக்கொள்வோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நாம் இங்கு கணக்கிட்டுள்ள அனைத்து சொத்துகளும் இந்த இருப்புநிலைக் குறிப்பில் கொடுக்கப்பட்ட நிலையான சொத்துக்கள் என்பதாகும் இந்த இருப்புநிலைக் குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள செலவிடப்படாத காப்பீட்டை நாம் எடுத்துள்ளோம் இந்த இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து அடுத்த இருப்புநிலைக்கு சரக்குகளை எடுத்துள்ளோம் கணக்குகள் பெறத்தக்கவைகளை எடுத்துள்ளோம் ரொக்கத்தை எடுத்துள்ளோம் எனவே இந்த சொத்துக்கள் அனைத்தும் இந்த இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து அடுத்த காலாண்டின் இருப்புநிலைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த ஐந்து சொத்துக்களுக்கும் நாம் கணக்கில் எடுத்துளோம் அதில் ஒரு வகை 14750 க்கான நிலையான சொத்துக்கள் தற்போதைய நான்கு சொத்துகள் மற்றும் இறுதியாக அதை தொகுப்போம் எனவே இது எவ்வளவு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் மொத்தமாக 77567 ஆக இருந்தால் இது முற்றிலும் செயல்படும் இது 77567 ஆக இருக்கும் மொத்த சொத்தாகும் இது மொத்த சொத்துக்களாக இருக்கும் இப்போது நாம் பொறுப்புகள் மற்றும் மூலதனத்திற்கு வருவோம் இது பொறுப்புகள் மற்றும் மூலதனம் எனவே கடன்கள் மற்றும் மூலதன எண்ணிக்கை என்ன நாம் அதை இங்கே வைக்க வேண்டும் எனவே இங்கே எழுதுவோம் இது முதல் உருப்படி நான் மீண்டும் இருப்புநிலைத் குறிப்பை தயாரிப்பதைத் தொடங்குகிறேன் மேலும் கடன்களை நிரந்தர வரிசையில் வைக்கிறேன் எனவே இங்கே உரிமையாளரின் பங்கு அல்லது பங்குதாரர்களின் பங்கு என்ன உரிமையாளரின் பங்கு அல்லது பங்குதாரர்களின் பங்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே நான் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கும் உரிமையாளரின் பங்கின் மதிப்பு 40567 ஆகும் 40567 டாலர்கள் இது உரிமையாளரின் பங்கு இந்த எண்ணிக்கை எங்கிருந்து வந்தது என்று இப்போது நீங்கள் மீண்டும் யோசிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் மீண்டும் வழக்குக்குச் செல்லுங்கள் இந்த இருப்புநிலைப் பட்டியலைப் பாருங்கள் இந்த இருப்புநிலைப் பட்டியலைப் பார்த்தால் 70550 சொத்துக்கள் பற்றிய தகவல்களான செலுத்த வேண்டிய பொறுப்பு டிவிடெண்ட் செலுத்த வேண்டியது செலுத்த வேண்டிய வாடகை உங்களுக்கு வழங்கப்படும் ஆனால் பங்கு பற்றிய எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை எனவே கணக்கியல் தகவலின் படி அது எவ்வளவு சொத்துக்களானது பொறுப்புகள் மற்றும் மூலதனத்திற்கு சமம் எனவே நமக்கு 70550 சொத்துக்கள் வழங்கப்படுகின்றன 44850 கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன எனவே சமநிலையை நாம் கணக்கிட வேண்டும் எனவே நீங்கள் இங்கே இருப்பை எடுத்துக் கொண்டால் இங்கே நாம் எடுக்க வேண்டிய இருப்பு 25700 ஆக வருகிறது இந்த இருப்பு 25700 ஆகும் இது 70550 கழித்தல் வித்தியாசம் இதில் இருப்பு என்ன இது 44850 ஆகும் 44850 எனவே இந்த வழியில் நாம் கணக்கிட்ட இருப்பு இதுவாகும் எனவே முதல் எண்ணிக்கை 25700 இதில் நாம் எதையாவது சேர்க்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் நாம் இங்கு சேர்க்க வேண்டியது நிகர லாபம் நாம் இங்கு பெற்ற நிகர லாபம் 16367 ஆகும் எனவே இதை நாம் சேர்க்க வேண்டும் முந்தைய காலாண்டுகளில் நாம் பெற்ற மூலதனத்தின் உயர்வு இந்த வருமானமாகும் எனவே 16367 கூட்டல் மொத்த தொகை எனவே நாம் கணக்கிட்டால் இது மொத்த தொகையாக மாறும் இது எவ்வளவு வேலை செய்யும் இது 42067 ஆக செயல்படும் இந்த 42067 இலிருந்து நீங்கள் எதையாவது கழிப்பீர்கள் மேலும் ஏதேனும் டிவிடெண்ட் செலுத்தப்படும் எனவே இந்த எண்ணிக்கையை 1500 கழித்தால் இந்த எண்ணிக்கையை கழிப்பீர்கள் 1500 எனவே நீங்கள் 40567 ஐ வைத்திருக்கிறீர்கள் எனவே இது உரிமையாளரின் பங்கு என்று கணக்கிடப்படும் முந்தைய இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து சொத்துக்களை கழித்து கடன்களின் வேறுபாடு மற்றும் இதில் நாம் சிலவற்றைச் செய்துள்ளோம் எனவே முதல் 25700 இது கூடுதல் தொகை மற்றும் லாபத்தின் அளவு மற்றும் 16367 ஆகும் இங்கு பெற்ற லாபம் என்ன 25700 மற்றும் 16367 ஆக சேர்க்க வேண்டும் இது 42067 கழித்தல் டிவிடெண்ட்யாக செயல்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு காலாண்டின் முடிவிலும் 1500 டிவிடெண்ட்யை பங்குதாரர்களுக்கு செலுத்த வேண்டும் ஆகவே அடுத்த காலாண்டில் அல்லது ஏப்ரல் 15 ஆம் தேதி பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட்யாக செலுத்தப்படும் 1500 டிவிடெண்ட்யை நாம் கழித்தால் அடுத்த காலாண்டின் முதல் மாதம் ஏப்ரல் 15 ஆம் தேதி தொடங்குகிறது அப்பொழுது உரிமையாளரின் பங்கு கணக்கில் 40567 இருப்பு உள்ளது இப்போது மற்ற பொறுப்புகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம் பெரும்பாலும் மூலதனமாக இருக்கும் முக்கிய பகுதியை நாம் எடுத்துள்ளதால் இப்போது நாம் பொறுப்புகளுக்குச் சென்று கடன்களைப் பற்றி பார்ப்போம் கடன்கள் அனைத்தும் பெரும்பாலும் தற்போதைய பொறுப்புகளாகும் எனவே செலுத்த வேண்டிய கணக்குகளாக இங்கு நாம் எடுக்கும் முதல் பொறுப்பு பெறத்தக்கவைகளை எடுத்துள்ளோம் எனவே இது கணக்குகள் செலுத்த வேண்டியவை எனவே கணக்குகள் செலுத்த வேண்டியவை என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த தொகை 16500 ஆகும் கொள்முதல் தள்ளுபடி அட்டவணையில் நாம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டணம் 16500 எஞ்சியுள்ளன எனவே நாம் செலுத்த வேண்டிய கணக்குகளை எடுத்துக் கொண்டால் மன்னிக்கவும் இந்த தொகை 19000 செலுத்த வேண்டிய கணக்குகள் 19000 எனவே நாம் இந்த தொகையை எடுத்துக்கொள்வோம் செலுத்த வேண்டிய கணக்குகள் 19000 ஆகும் இது கொள்முதல் தள்ளுபடி அட்டவணையில் இருந்து வருகிறது அடுத்த பொறுப்பு வாடகை செலுத்த வேண்டியது செலுத்த வேண்டிய வாடகை வாடகை எவ்வளவு செலுத்த வேண்டும் இந்த முந்தைய வருமான அறிக்கையில் நாம் வாடகையை கணக்கிட்டுள்ளோம் இந்த தொகை 16500 மற்றும் 750 ஆகும் இந்த மொத்த வாடகையில் 17250 என நாம் இங்கு காட்டியுள்ளோம் இந்த பகுதி ஏற்கனவே பணப்புழக்க அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனென்றால் பணப்புழக்க அறிக்கையில் நாம் 750 எடுத்துள்ள வாடகை 250 250 மற்றும் 250 ஆகும் ஆனால் நாம் ஏற்கனவே செலுத்தியுள்ளோம் ஆனால் 16500 இலாப நட்டக் கணக்கில் மட்டுமே பதிவு செய்துள்ளோம் இந்த தொகையை இன்னும் செலுத்த வேண்டும் அடுத்த காலாண்டில் அல்லது அடுத்த காலாண்டின் தொடக்கத்தில் அதாவது ஏப்ரல் மாதத்தில் அடுத்த காலாண்டில் முதல் மாதம் எனவே 16500 வரை இந்த கட்டணம் செலுத்துகிறோம் நாம் அதை பொறுப்பு என்று காட்ட வேண்டும் இது செலுத்த வேண்டிய வாடகை 16500 நாம் காட்டியிருந்த மொத்த முடிவு நம்மிடம் உள்ளது இந்த அறிக்கை திரட்டல் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது இது உண்மையானதல்ல ஆனால் ரொக்க அறிக்கை உண்மையானது ரொக்கம் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது செலுத்துதல்களின் காரணமாக வெளியேற்றப்பட்ட மொத்த ரொக்கம் ரொக்க வரவுசெலவுத் திட்டத்தில் ரொக்க நிலை வழங்கப்பட்ட ரசீதுகளின் காரணமாக மொத்த ரொக்கம் வருகிறது வருமான அறிக்கையில் வருவாய் அறிக்கை திரட்டலின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது இந்த காலாண்டிற்கான நிகழ்ச்சிகள் இது இந்த வருமானம் அதிகம் பெறப்பட உள்ளது இந்த செலுத்துதல்கள் பெரும்பாலானவை செய்யப்பட உள்ளன அவை உண்மையில் உருவாக்கப்பட்டனவா இல்லையா என்பது நமக்கு முக்கியமற்றது எனவே நாம் செலுத்த வேண்டிய வாடகையில் இந்த காலாண்டில் செலுத்த வேண்டிய வாடகை 17250 ரொக்கமாக செலுத்தப்பட்ட தொகையில் 750 மற்றும் இன்னும் இந்த காலாண்டில் செலுத்தப்படாது 16500 அடுத்த காலாண்டின் முதல் மாதத்தில் அது செலுத்தப்படும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய காலாண்டில் இருந்ததைப் போல நாம் செலுத்திய வாடகை பணப்புழக்க அறிக்கையில் 8050 என்று காட்டியுள்ளோம் இந்த 8050 இல் டிசம்பர் மாதத்தில் முடிவடைந்த முந்தைய காலாண்டில் 7800 இருந்தது எனவே ஜனவரி மாதத்தில் நாம் ரொக்கம் செலுத்தினோம் இதேபோல் இந்த காலாண்டில் விற்பனையின் 10000 க்கு மேல் 10 சதவீதமான 16500 வாடகை 16500 ஆகும் இது இந்த காலாண்டில் வரவிருக்கும் ஆனால் அடுத்த காலாண்டின் முதல் மாத தொடக்கத்தில் செலுத்தப்படும் எனவே இது ஒரு பொறுப்பு அடுத்தது நீங்கள் டிவிடெண்ட் செலுத்த வேண்டியது இருக்கும் 1500 இந்த தொகை இருப்புநிலைக் குறிப்பில் 16367 லாபத்திலிருந்து கழிக்கப்படும் இந்த 1500 ஐ நாம் கழித்திருக்க வேண்டும் இந்த தொகை நான் கழித்தல் எனக் காட்டியுள்ளேன் இந்த தொகை போய்விட்டது இந்த தொகை பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட்யாக செலுத்த ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அல்லது இந்த காலாண்டில் செய்யப்படும் ஆனால் உண்மையில் டிவிடெண்ட் செலுத்துதல் அடுத்த மாதம் 15ல் செய்யப்படும் ஏனென்றால் முந்தைய டிவிடெண்ட் 1500 டிவிடெண்ட்யின் ஒரு உருவத்தை இங்கே காட்டியுள்ளோம் இந்த காலாண்டின் முதல் மாதத்தில் நாம் செலுத்திய டிவிடெண்ட் ஏதும் இல்லை இது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய காலாண்டில் உள்ளது எனவே இங்கே நாம் இந்த டிவிடெண்ட்யை செலுத்தியுள்ளோம் முந்தைய காலாண்டில் நாம் முன் ஏற்பாடு செய்துள்ளோம் உண்மையில் இந்த காலாண்டில் முதல் மாதத்தில் ஜனவரி 15 ஆம் தேதிக்குள் கட்டணம் செலுத்தப்படுகிறது இதேபோல் இந்த காலாண்டில் 16367 லாபத்திலிருந்து டிவிடெண்ட் வழங்குவதாக முன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது 1500 தொகையை ஒதுக்குகிறோம் எனவே 1500 கடைசியாக பங்குதாரர்களின் கணக்குகளுக்கு மாற்றப்படும் வரை அது ஒரு பொறுப்பாகும் இது தற்போதைய பொறுப்பாகக் காண்பிக்கப்படும் எனவே அதை டிவிடெண்ட் என்று அழைக்கலாம் இது செலுத்த வேண்டிய டிவிடெண்ட் இந்த டிவிடெண்ட் செலுத்த வேண்டியது 1500 எனவே இந்த எல்லா பொருட்களையும் பற்றி பார்க்க எல்லாவற்றையும் எடுத்துள்ளோம் நாம் இங்கு கணக்கிட்ட டிவிடெண்ட் மற்றும் டிவிடெண்ட் எடுத்துள்ளோம் உரிமையாளரின் டிவிடெண்ட் 40567 ஆகும் நாம் இங்கே கணக்கிட வேண்டியது என்னவென்றால் செலுத்த வேண்டிய கணக்குகள் தான் நாம் ஏற்கனவே கண்டுபிடித்தோம் கொள்முதல் தள்ளுபடி பட்ஜெட்டில் இருந்து 19000 மார்ச் மாதத்தில் செய்யப்பட்ட கொள்முதல் ஆகும் அவை இன்னும் செலுத்தப்பட வேண்டும் அது நாம் செலுத்த வேண்டியது ஆகும் செலுத்த வேண்டிய வாடகை 16500 மற்றும் டிவிடெண்ட் 1500 ஆகும் எனவே இவை மூன்று செலுத்தல்கள் எனவே நாம் மொத்தமாகச் பார்த்தால் மொத்தம் 19 ஆகிறது இந்த தொகை 19 கூட்டல் 16 ஆக செயல்படுகிறது இது 37000 ஆகும் எனவே நாம் கண்டுபிடித்தது 37000 டாலர்கள் உரிமையாளரின் பங்கு அடிப்படையில் கணக்கியல் சமன்பாடு இது A இது C மூலதனம் C இது C மற்றும் இது L எனவே அடிப்படையில் கணக்கியல் சமன்பாடு என்பது என்ன கணக்கியல் சமன்பாடு A என்பது கடன்கள் மற்றும் மூலதனம் அல்லது மூலதனம் மற்றும் பொறுப்புகளுக்கு சமம் எனவே இந்த விஷயத்தில் A என்பது சொத்துக்கள் 77567 ஆகும் இப்போது நாம் இங்கு கணக்கிட்டுள்ள கடன்கள் 37000 ஆகும் இங்கு நாம் கணக்கிட்ட மூலதனம் 40567 ஆகும் எனவே நாம் இதைச் சுருக்கமாகக் கூறினால் அது 7756 7567 ஆகும் எனவே இந்த இரு பக்கங்களும் சமநிலையாகும் இது நான் இங்கு வைக்கப் போகிறேன் இது கூட்டல் இது கூட்டல் இது கூட்டல் இது 77567 ஆகும் எனவே இந்த இருப்புநிலை இப்போது சமப்படுத்தப்பட்டுள்ளது மேலே நாம் இந்த இருப்புநிலைக் குறிப்பை வைத்துள்ளோம் இந்த வடிவமைப்பில் நான் ஏன் தயார் செய்தேன் ஏனென்றால் T வடிவத்தில் அல்லது செங்குத்து வடிவத்தில் இருக்கும் இரண்டு வடிவங்களில் இருப்புநிலைகளை நீங்கள் தயார் செய்யலாம் என்று உங்களுக்கு விளக்க விரும்பினேன் தற்போதைய காலகட்டத்தில் இருப்புநிலைகள் மற்றும் வருமான அறிக்கைகள் செங்குத்து வடிவத்தில் தயாரிக்கப்பட வேண்டும் என்பது தேவையாகிவிட்டது எனவே முந்தைய வழக்கில் T வடிவமைப்பைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் இந்த வழக்கில் நாம் செங்குத்து வடிவமைப்பைப் பற்றி அறிந்து கொண்டோம் அங்கு நாம் சொத்துக்களை மேலே வைத்திருக்கிறோம் மற்றும் சொத்துக்களை நிரந்தர வரிசையில் வைப்போம் அதன்பிறகு தற்போதைய சொத்துகளையும் இதேபோல் பின்பற்றினோம் இதற்குப் பிறகு எல்லா கடன்களையும் மூலதனத்தில் வைக்கிறோம் உரிமையாளரின் சமபங்கு மிக நீண்ட கால பொறுப்பை நாம் வைத்திருக்கிறோம் அதைக் கணக்கிட்ட பிறகு நாம் மேலே வைத்துள்ளோம் இது 40567 ஆக உள்ளது பின்னர் நாம் மற்ற எல்லா கடன்களையும் வைக்கிறோம் இந்த வழக்கில் நமக்கு நீண்ட கால பொறுப்பு கொடுக்கப்படவில்லை நீண்ட கால கடன்கள் பொதுவாக கடன் அல்லது பத்திரங்கள் கடனீடுகள் நீண்ட கால கடன்கள் நீண்ட கால மற்றும் குறுகிய கால நீண்ட கால மற்றும் குறுகிய கால வேறுபாடு காலத்தின் அடிப்படையில் உள்ளது நீண்ட கால கடன்கள் அல்லது நீண்ட கால சொத்துகள் அவை ஒரு வருடத்திற்கும் மேலாக நிறுவனத்துடன் இருக்கும் பொறுப்புகள் அல்லது சொத்துக்கள் மற்றும் குறுகிய கால சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் நிறுவனத்துடன் அதிகபட்சம் 12 மாதங்கள் அல்லது ஒரு வருடம் இருக்கும் எனவே நாம் நிலையான சொத்துக்களைப் பற்றி பார்த்தால் இவை ஒரு வருடத்திற்கும் மேலாக நிறுவனத்துடன் தங்கப் போகும் சொத்துகள் மட்டுமே மற்ற அனைத்தும் மற்ற அனைத்து சொத்து கணக்கு பெறத்தக்கவைகள் செலவிடப்படாத காப்பீடு சரக்கு அல்லது ரொக்கம் இவை 12 மாத காலத்திற்கு கிடைக்கக்கூடிய காலத்திற்கான அதிகபட்ச வழிமுறைகள் மட்டுமே சில நேரங்களில் ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் அல்லது ஒரு சில வாரங்களும் ஆனால் இந்த தற்போதைய சொத்துகளின் அதிகபட்ச காலத்திற்கு 12 மாதங்களுக்கு மேல் இருக்காது இதேபோல் பொறுப்புகள் மற்றும் மூலதனத்தைப் பொறுத்தவரையில் நிறுவனம் மூடப்பட்டால் மட்டுமே திருப்பிச் செலுத்த முடியும் எனவே இந்த மூலதனம் நிதியத்தின் நிரந்தர ஆதாரமாகும் நிதியத்தின் நீண்ட கால ஆதாரமாகும் நாம் அதை மூலதனம் என்று அழைக்கிறோம் ஏனெனில் இது ஒரு உள் நிதி மூலமாகும் எனவே நிறுவனத்தை நடத்துவதற்கும் வியாபாரத்தை நடத்துவதற்கும் நிதி இரண்டு மூலங்களிலிருந்து வருகிறது அது உள் ஆதாரம் மற்றும் வெளி ஆதாரம் எனலாம் உள் ஆதாரமானது உரிமையாளரின் சமபங்கு ஆகும் இது மிக முக்கியமான நிரந்தர ஆதாரமாகும் இந்த இருப்புநிலைக் குறிப்பை நிரந்தர வரிசையில் தயார் செய்வதால் அதை இருப்புநிலைக் குறிப்பின் மேல் வைத்திருக்கிறோம் மற்ற எல்லா கடன்களையும் நாம் கீழே வைத்திருக்கிறோம் எனவே பொறுப்புகள் நீண்ட கால மற்றும் குறுகிய காலமாக இருக்கலாம் ஆகவே ஒரு வருடத்திற்கும் மேலாக நிறுவனத்துடன் தங்கப் போகும் எந்தவொரு நிதி ஆதாரமாக இருக்கும் எந்தவொரு பொறுப்பும் எடுத்துக்காட்டாக நிதி நிறுவனங்கள் அல்லது வங்கிகளிடமிருந்து நீண்ட கால கடன்களிலிருந்து வரும் நிதிகள் அல்லது வேறு வழியில் வரும் நிதிகள் கடனீடுகள் மற்றும் பத்திரங்களை ஆகியவை நீண்ட காலமாகும் இந்த வழக்கில் அத்தகைய நிதி எதுவும் நிறுவனத்தால் திரட்டப்படவில்லை எனவே அனைத்து கடன்களும் தற்போதைய பொறுப்புகள் என்று பொருள் இந்த கடன்களின் அதிகபட்ச காலம் 12 மாத காலத்திற்கு இருக்கக்கூடும் அதேசமயம் அவை மட்டுமே செல்லுபடியாகும் என்பதை நாம் கண்டுபிடித்துள்ளோம் அல்லது அது மாதமாக இருக்கலாம் அல்லது காலண்டாக இருக்கலாம் ஆகவே தற்போதைய கடன்கள் கணக்குகள் செலுத்த வேண்டியவை மற்றும் வாடகை செலுத்த வேண்டியவை மற்றும் டிவிடெண்ட் செலுத்த வேண்டிய அனைத்து கடன்களையும் நாம் எடுத்துள்ளோம் எனவேநாம் மொத்த சொத்துக்களை தொகுத்தால் அனைத்து நிலையான மற்றும் நடப்பு பொறுப்பு 77567 ஆகும் ஆக மொத்த கடன்கள் மற்றும் மூலதனம் 77567 ஆகும் எனவேவிக்டோரியா கைட் நிறுவனத்தின் காலாண்டு நிதி நிலை சீரானது என்பதை நாம் சரிபார்த்துள்ளோம் என்று கூறலாம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான இந்த காலாண்டின் நிதி நிலைமை சீரான நிலையில் உள்ளது கவலைப்பட ஒன்றுமில்லை சொத்துக்களானது பொறுப்புகள் கூட்டல் மூலதனத்திற்கு சமமாகவுள்ளது எனவே நாம் விவகாரங்களின் சமநிலையில் இருக்கிறோம் நிறுவனம் எவ்வளவு நிதி திரட்டியுள்ளது நம்மிடம் உள்ள சொத்துகளின் சம அளவு காலாண்டு இருப்புநிலைகள் சமமாக உள்ளனசரியா இப்போது மேலும் அடுத்த காலாண்டு அடுத்த காலாண்டிற்கான பட்ஜெட்டை நாம் தயார் செய்து நான்கு காலாண்டுகளையும் தொகுக்கலாம் மேலும் வருடாந்திர வரவு செலவுத் திட்டங்களாக மாற்றுவதை நாம் தயார் செய்யலாம் எனவே அதை அவ்வாறு செய்ய முடியும் ஆனால் பொதுவாக வரவு செலவுத் திட்டங்களை குறுகிய நேர எல்லைகளாகப் பிரிப்போம் இந்த நாட்களில் நிறுவனங்கள் அவை வாராந்திர வரவு செலவுத் திட்டத்தையும் தயாரிக்கின்றன சில மாதாந்திர வரவு செலவுத் திட்டங்களையும் சில காலாண்டு வரவு செலவுத் திட்டங்களையும் தயாரிக்கின்றன அந்த அனைத்து துணை வரவு செலவுத் திட்டங்களையும் சுருக்கமாக ஒருங்கிணைந்த ஆண்டு வரவு செலவுத் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது எனவே பட்ஜெட்டின் கால எல்லைகளை குறைத்துக்கொள்வது அந்த பட்ஜெட் காலத்தில் அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதைக் கண்டுபிடிப்பதற்கும் பட்ஜெட் முடிவுகளை உண்மையான முடிவுகளுடன் ஒப்பிடுவதற்கும் நிறுவனத்திற்கு உதவுகிறதுமாறுபாடுகளைக் கண்டுபிடிப்பதும் எளிதானது ஆகவே இயக்க பட்ஜெட் மற்றும் நிதி வரவு செலவுத் திட்டம் ஆகிய இரண்டு கூறுகளைக் கொண்ட முதன்மை பட்ஜெட்டை எவ்வாறு தயாரிப்பது என்பது இதுதான் எனவே இயக்க வரவு செலவுத் திட்டத்தின் முடிவு பட்ஜெட் செய்யப்பட்ட வருமான அறிக்கை மற்றும் நிதி வரவு செலவுத் திட்டத்தின் முடிவு பட்ஜெட் செய்யப்பட்ட இருப்புநிலை ஆகும் இறுதியாக உண்மையான கூறுகளைக் கொண்ட இந்த முதன்மை பட்ஜெட்டை எவ்வளவு நடைமுறையில் தயாரிக்க முடியும் என்பதை கருத்தியல் ரீதியாக அறிந்த பிறகு இங்கே காட்டியுள்ளோம் இறுதியாக பட்ஜெட் செய்யப்பட்ட வருமான அறிக்கை ரொக்க அறிக்கை ரொக்க திட்ட பட்டியல் மற்றும் பட்ஜெட் செய்யப்பட்ட இருப்புநிலை ஆகியவற்றைத் தயாரிப்பது ஆகும் இந்த வழியில் மொத்த பட்ஜெட்டை தயாரிக்க முடியும் இப்போது இந்த மொத்த முதன்மை பட்ஜெட் நிறுவனத்திற்கு கிடைக்கிறது ஜனவரி முதல் மார்ச் வரையிலான இந்த காலாண்டில் பட்ஜெட் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த பட்ஜெட் மதிப்பீடுகள் அனைத்தும் உண்மையில் காலாண்டில் தொடங்கும் போது அவை உண்மையான செயல்திறனுக்காக செல்லும் ஏனெனில் காலாண்டின் தொடக்கத்திற்கு முன்பே பட்ஜெட் தயாரிக்கப்படுகிறது எனவே காலாண்டு தொடங்கும் போது அவை செயல்திறனுக்காகச் செல்லும் காலாண்டின் இறுதியில் மார்ச் மாதத்திற்குப் பிறகு இருக்கலாம் மார்ச் 31 பட்ஜெட் மற்றும் உண்மையான முடிவுகளை ஒப்பிட்டு மாறுபாடுகளைக் கண்டறியலாம் எனவே இவை அனைத்தும் முதன்மை பட்ஜெட்டைப் பற்றியது முதன்மை பட்ஜெட்டின் செயல்முறையுடன் நான் இங்கே முடிக்கிறேன் ஆனால் முதன்மை பட்ஜெட்டின் சில வரம்புகள் உள்ளன அவை பட்ஜெட்டின் மற்றொரு வடிவத்தின் செயல்முறையுடன் ஒரு வழியில் செய்யப்பட வேண்டும் மேலும் பட்ஜெட்டின் மற்றொரு வடிவம் நெகிழ்வான பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது எனவே எதுவாக இருந்தாலும் நன்மைகள் உள்ளன ஆனால் சில குறைபாடுகளும் உள்ளன முதன்மை பட்ஜெட்டில் சில குறைபாடுகளும் உள்ளன எனவே அந்த வரம்புகள் என்ன அந்த குறைபாடுகள் என்ன நெகிழ்வான பட்ஜெட்டின் உதவியுடன் அவற்றை எவ்வாறு அகற்ற முடியும் அடுத்த வகுப்பில் உங்களுடன் விவாதிக்கிறேன்